வணக்கம் உங்கள் அனைவரையும் பகுதி 3 அறிவுறுத்தலுக்கான நேரடி அணுகுமுறை பத்தாவது அலகிற்கு வரவேற்கிறேன் சென்ற பாடத்தில் நாம் கற்பித்தல் முறையில் மெரில் கோட்பாடுகள் பற்றி தெரிந்து கொண்டோம் அதற்கு முன்னதாக மெரில் பொதுக் கற்பித்தல் கோட்பாடுகளை பார்த்தோம் அதனடிப்படையில் நாம் ஒரு கற்பித்தல் வடிவமைப்பை பார்த்தோம் மேலும் எந்த ஒரு கற்பித்தல் வடிவமைப்பு மெர்லின் ஐந்து கோட்பாடுகளைச் சார்ந்து உள்ளதோ அது தனித்துவமாக இருக்காது என்பதையும் தெரிந்து கொண்டோம் இப்பாடத்தில் இருந்து அடுத்து 3 4 பாடங்கள்வரை நாம் இலக்கியத்தில் உள்ள சில புகழ்பெற்ற கற்பித்தல் மாதிரிகளை அறிந்து கொள்வோம் இம்மாதிரிகளைப்பற்றி கணிசமான ஆராய்ச்சிகள் நடந்துள்ளன இம்மாதிரிகளின் செயல்திறனை அனுபவச் சான்றுடன் நாம் பார்ப்போம் மேலும் இந்த கற்பித்தல் முறை எத்தகைய செயல்திறனை கொண்டு வருகிறது என்பதையும் நாம் பார்ப்போம் உங்களில் சிலருக்கு இம்மாதிரிகளைப்பற்றி தெரிந்திருக்கலாம் ஆனால் நிறைய ஆராய்ச்சிகள் இத்துறையில் நடந்திருப்பதால் நாம் தற்பொழுது இந்த மாதிரிகளை முறையான வடிவமைக்கப்பட்ட விதத்தில் காணமுடிகிறது நீங்கள் உங்களுடைய கற்பித்தல் முறையை வடிவமைக்க நேர்ந்தால் இம்மாதிரி உங்களுக்கு மேற்கோளாக அமையும் நீங்கள் வடிவமைத்த கற்பித்தல் முறையை இம்மாதிரியுடன் ஒப்பிட்டு தங்களது வடிவமைப்பில் அனைத்து கூறுகளும் சரியாக உள்ளனவா என்று சரி பார்த்துக் கொள்ளலாம் கற்பித்தல் முறையில் முதல் வகை நேரடி கற்பித்தல் அல்லது வழிகாட்டுதல் இந்த பாடத்தில் நேரில் அல்லது வழிகாட்டுதல் முறையின் கோட்பாடுகளை அறிந்து கொள்வோம் இந்த முறை நம் எல்லோருக்கும் பழக்கமான ஒன்றுதான் இது நமது பாரம்பரிய வகுப்பறை கட்டமைப்பில் நேருக்கு நேராக கற்பித்தல் முறையை பற்றி கூறுகிறது நாம் இந்த மாதிரி கட்டமைப்பை பற்றி உள்நோக்கி பார்த்தோமென்றால் பொதுவான நிகழ்ச்சிகளில் இம்மாதிரி கட்டமைப்பையே நாம் பின்பற்றுகிறோம் மேலும் முறையான நிகழ்ச்சி நிரல்களில் நிறைய தகவல்களை குறித்த நேரத்திற்குள் எல்லோருக்கும் சென்றடையும் படி வழிகாட்டுதல்களை நாம் வடிவமைக்க வேண்டியுள்ளது நமது விரிவான பாடத்திட்டங்களை குறுகிய காலகட்டத்திற்குள் கற்பிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் தேர்வுகள் உள்ளீடு மதிப்பீடுகள் பல்கலைக்கழக தேர்வுகள் அனைத்தையும் சரியான காலக்கெடுவுக்குள் முடிக்க வேண்டிய கட்டாயமும் உள்ளது எந்த ஒரு மாதிரியும் செயல்படுத்த காலக்கெடு மிக முக்கியமானது இதன் அடிப்படையில் நாம் பார்த்தோமென்றால் நேரடி கற்பித்தல் முறையே பொதுவான அணுகுமுறையாக உள்ளது ஏனெனில் இம்முறையே குறுகிய காலக்கெடுவிற்குள் மிகச் சீரிய முறையில் செயல்படுத்த முடிகிறது இம்முறையானது சிறப்பாக இருப்பினும் இதில் சில சிரமங்கள் உள்ளன இதை களைவதற்கு சில முயற்சிகள் தேவைப்படுகிறது ஆனால் அதற்கு குறிப்பிட்ட முயற்சி தேவைப்படுகிறது முக்கியமாக நாம் பார்த்தால்அறிவுறுத்தலில் ஈர்க்கும் விஷயத்தை காட்டிலும் செயல்திறன் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது இந்த அணுகுமுறையின் முக்கிய நோக்கம் செயல்திறன் ஆகும் இம்மாதிரியிலுள்ள விஷயங்களை கூர்ந்து நோக்கின் உதாரணமாக அதாவது பொறியியல் துறைக்கு உள்ளே வரும் மாணவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியான நோக்கங்களை கொண்டிருப்பினும் அவர்களது அறிவு ஆற்றல் திறன் மற்றும் முயற்சி வேறுபடுகிறது இவ்வனைத்து வேறுபாடுகளையும் நேரடி கற்பித்தல் முறையில் சமன் செய்வது கடினமானது ஒவ்வொரு மாணவரும் ஒவ்வொரு தனித்தன்மையை கொண்டிருப்பார்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது நாம் மெதுவாக கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் வேகமாக கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் வெவ்வேறு விதமான விசேஷ அணுகுமுறையை செயல்படுத்த வேண்டியுள்ளது நேரடி கற்பித்தல் முறை இந்த வேற்றுமையை சமன் செய்வதில் வெற்றி பெறவில்லை இலக்கியத்தில் வெவ்வேறான நேரடி கற்பித்தல் முறையை முன்மொழிந்து உள்ளனர் இம் மாதிரிகளில் உள்ள பொதுவான மூலக்கூறு யாதெனில் கற்பித்தல் ஆனது ஆசிரியர் வாயிலாக செயல்படுத்தப்பட்டு விளக்கப்பட்டுள்ளது இம்மாதிரி உள்ள மற்றொரு மூலக்கூறு என்னவெனில் ஆசிரியர் மட்டுமே இந்த செயல்முறையின் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கொண்டுள்ளார் மாணாக்கர்களை செயல்முறையின் ஒரு பகுதியாக எடுத்துக் கொண்டாலும் ஆசிரியர்களிடம் மொத்த செயல்முறையின் கட்டுப்பாடு உள்ளது நேரடி கல்வி முறையானது ஆசிரியரை சார்ந்த செயல்முறையாக உள்ளது இம்மாதிரி ஆனது பரிவர்த்தனை மாதிரி என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் இம்மாதிரி ஆசிரியர் மாணாக்கர் தொடர்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறது நேரடி கற்பித்தல் முறையில் பரிவர்த்தனை மாதிரியில் மூன்று கட்டங்கள் உள்ளன விளக்கக்காட்சி கட்டம் தேர்வுமுறை கட்டம் மதிப்பீட்டு கட்டம் மேலும் கண்காணிப்பு மற்றும் பின்னூட்டம் ஆகிய கூறுகள் இம்மூன்று கட்டங்களிலும் செயல்படுகிறது தேவைப்படும் பொழுது கண்காணிப்பு மற்றும் பின்னூட்ட கூறுகள் இம்மூன்று கட்டங்களிலும் செயல்படுத்தப்படுகிறது ஆகையால் தான் படத்தில் கண்காணிப்பு மற்றும் பின்னூட்ட கட்டத்திலிருந்து அம்புக்குறிகள் மூன்று கட்டங்களை நோக்கி செல்கின்றது இம் மாதிரியில் விளக்கக்காட்சி தேர்வு கட்டம் மதிப்பீட்டுக் கட்டம் ஆகிய மூன்றும் பயிற்றுவிப்பாளர் ஒருவரையே சார்ந்துள்ளது பயிற்சி கற்பவர்கள் சார்ந்தது கண்காணிப்பு மற்றும் பின்னூட்டம் பயிற்றுவிப்பாளர் சார்ந்தது இது முக்கியமாக பயிற்றுவிப்பாளர் சார்ந்த மாதிரி அல்லது ஆசிரியர் சார்ந்த மாதிரி ஆகும் இதில் மாணவர்களின் பங்களிப்பு செயலில் ஆசிரியருடன் இருக்கிறது முதல் கட்டமான விளக்கக்காட்சி கட்டம் ஐந்து செயல்களை உள்ளடங்கியது அவை யாதெனில் விமர்சனம் என்ன ஏன் விளக்கம் மற்றும் ஆராய்ந்து விளக்கமளித்தல் நாம் இந்த ஐந்து செயல்களை விளக்கமாக பார்ப்போம்

அறிவாற்றல் உளவியல் மூலம் சிந்தித்தால் புதிய தகவல்களை அறிவாற்றல் கட்டமைப்புகள் உடன்இணைப்பது கட்டாயமாகிறது மெரில் கோட்பாட்டின் முதன்மையான கவனம் இதைச் சார்ந்தே இருந்தது இந்தக்காட்சி கட்டத்தில் முதல் 3 முறைகளான விமர்சனம் என்ன ஏன் ஆகியவை கற்பித்தல் முறைகள் செறிவான கட்டமைப்பை அளிக்கிறது ஆகவே இது நாம் சென்ற பாடத்தில் பார்த்த மெரில் தத்துவங்களான கவனம் மட்டும் செயல்படுத்துதல் ஆகியவற்றை ஒத்துள்ளது பரிவர்த்தனை மாதிரியானது மூன்று கற்பித்தல் செயல்களை ஒரு குறிப்பிட்ட வரிசையில் குறிப்பிடுகிறது முறையே விமர்சனம் என்ன மற்றும் ஏன் ஆனாலும் பயிற்றுவிப்பாளர் தனது கற்பித்தலுக்கு ஏற்றபடி இந்த வரிசை முறையை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் நான் இதில் கவனம் கொள்ள வேண்டியது யாதெனில் இந்த மூன்று செயல்களும் ஒரு புதிய தகவல் ஆரம்பிப்பதற்கு முன்பு கண்டிப்பாக முடிக்கபட்டிருக்க வேண்டும் பயிற்றுவிப்பாளர் இதனை உறுதி செய்த பின்பு புதிய தகவல்களுக்கு முன்னேறலாம் விமர்சனம் ஒரு புதிய கற்றலை ஆரம்பிப்பதற்கு முன் அதனை சார்ந்த முன் அறிவை பயிற்றுவிப்பாளர் செயல்படுத்தி இருக்க வேண்டும் இதை செயல்படுத்துவதற்கு பயிற்றுவிப்பாளர் மற்றும் மாணாக்கர்கள் விமர்சனம்விவாதம் ஆகிய கற்பித்தல் கூறுகளை உபயோகப்படுத்தலாம் மாணாக்கர்கள் முன்னதாக கற்ற திறன்களை வெளிப்படுத்துவதற்கான செயல்களை பயிற்றுவிப்பாளர் உருவாக்கலாம் செயலானது ஒரு கணக்கிற்கான விடை கண்டு பிடிப்பதாகவும் வினாடிவினா ஆகவும்குழு விவாதம் ஆகவும் ஒரு தலைப்பைப் சார்ந்து இருக்கலாம் வெவ்வேறு கற்பித்தல் முறையை முறைகளைப் பயன்படுத்தி மாணவர்களின் திறன்களுக்கான ஊக்கிகள் ஆக செயல்படுத்தலாம் மாணவர்களின் பழைய திறன்களையும் புது திறன்களையும் இணைக்கும் பாலமாக இது செயல்படவேண்டும் இதுவே நாம் முதலில் செயல்படுத்த வேண்டிய செயலி ஆகும் "என்ன" என்பது ஒரு கற்பித்தல் பாடம் நிறைவுற்ற உடன் மாணாக்கர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறது இதை நாம் நிச்சயமான விளைவு என்று அழைக்கிறோம் பயிற்றுவிப்பாளர் இந்த நிச்சயமான விளைவிற்கு என்னென்ன மதிப்பீட்டு கருவிகளை உபயோகிக்க கூடும் என்பதை முன்னதாகவே எடுத்துக் கூறுவது நல்லது மற்றும் முக்கியமானது மாணாக்கர்கள் தாங்கள் எந்த அளவு கோள்களில் மதிப்பிடப்பட போகிறோம் என்பதை அறிந்திருக்க வேண்டும் இந்த மதிப்பீட்டு கருவிகளை பயிற்றுவிப்பாளர் மாணாக்கர்களுக்கு முன்னதாகவே எடுத்துரைப்பது கற்றலுக்கான நல்ல வழிகாட்டியாக இருக்கும் ஒரு திறமையோ அல்லது நிச்சயமான பாட விளைவையும் அறிந்து கொள்வதற்கு பல கற்றலுக்கான அமர்வுகள் இருக்கலாம் அவ்வாறு இருப்பின்அந்த அமர்வுகளுக்கு ஆன அட்டவணை மற்றும் ஒவ்வொரு அமர்வில் என்ன தலைப்புகள் விவாதிக்கப்படும் எவ்வாறு வரிசைப் படுத்தப்படும் ஆகியவை மாணாக்கர்களுக்கு தெரிந்திருப்பின் மிகவும் உதவியாக இருக்கும் இந்த "என்ன" கட்டம் ஆனது ஒரு பாட அட்டவணை எல்லைக் கோட்டை வகுப்பதற்கு உதவியாக இருக்கிறது இந்தக் கட்டத்தில் கற்றலுக்கான நிச்சய பின்விளைவுகள் மதிப்பீட்டுக் கருவிகள் கால அட்டவணை கற்றலுக்கான அட்டவணைஆகியவை தெளிவாக வழங்கப்பட்டிருக்க வேண்டும் அடுத்த முக்கியமான விஷயம் "ஏன்" பயிற்றுவிப்பாளர் மாணாக்கர்களுக்கு நான் ஏன் இந்த விஷயத்தை கற்கவேண்டும் இதை எவ்வாறு எனது தொழிலுக்கு உபயோகப்பட போகிறது நான் எங்கு இந்த அறிவை பயன்படுத்த போகின்றேன் நான் எம்மாதிரியான சிக்கல் தீர்க்கும் திறன்களை இந்த கற்றல் மூலம் அறிந்து கொள்ள போகிறேன் ஆகிய கேள்விகளுக்கு பதில் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு மாணாக்கரின் மனதிலும் இம்மாதிரியான கேள்விகள் கண்டிப்பாக இருக்கும் பயிற்றுவிப்பாளர் இந்த கேள்விகளுக்கு திருப்திகரமான பதில்களை அளிக்காவிட்டால் கற்றல் முறை பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது பயிற்றுவிப்பாளர் இதை உணர்வதற்கு கற்றல் சம்பந்தப்பட்ட பலவிதமான விவாதங்கள் வழக்கு ஆய்வுகள் உண்மை நிகழ்வுகள் ஆகியவற்றை பயன்படுத்தி மாணாக்கர்களுக்கு அவர்களது வாழ்வில் இந்த கற்றலின் நிச்சயமான விளைவுகள் மற்றும் முக்கியத்துவத்தை உணர்த்த முடியும் இது நாம் முன்பு விவாதித்த கவனஈர்ப்பினை குறிக்கிறது இது பயிற்றுவிப்பாளர் மாணாக்கர்களை சரியான கற்றல்முறையில் ஈடுபடுத்த முடிவதை குறிக்கிறது இதற்கு வெவ்வேறான கற்றல் கூறுகள் இந்த நிலையில் காணக் கிடைக்கின்றன சூழ்நிலைக்கேற்ப பொருத்தமான நிகழ்வுகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ள முடியும் ஆனால் இதில் மிக முக்கியமானது யாதெனில் நான் ஏன் இந்த கற்றல் முறையை பின்பற்ற வேண்டும் என்ற மாணாக்கர்களின் கேள்வியை இந்த நிகழ்வுகள் மூலம் பயிற்றுவிப்பாளர் பதில் அளித்திருக்க வேண்டும் இப்பொழுதுதான் புதிய பாடத்தின் உண்மையான கற்றல் வழிமுறை ஆரம்பமாகிறது முன்பு கூறிய கற்றல் நடவடிக்கைகளான 12 3 ஆகியவை நான்காவது கட்டமான விளக்கத்திற்கு முன்னுரை ஆகவே அமைகிறது கற்றல் வழிமுறையானது மாணாக்கர்களை வெவ்வேறு திறன்கள் மற்றும் அந்த திறன்களை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை அமைத்துக் கொடுக்க வேண்டும் இதற்கு பயிற்றுவிப்பாளர் எந்தெந்த வழிமுறை கூறுகள் தேவையான கற்றல் விளைவு திறன் வெளிக்கொணர்வதற்கு சிறந்ததாக அமையுமோ அதைத் தேர்ந்தெடுத்துக் கொள்ளவேண்டும் இது பயிற்றுவிப்பாளர் சார்ந்தது ஒரு திறனையோ அல்லது நிச்சயமான விளைவையோ மாணவர்களிடமிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கு எது பொருத்தமானது என்பதை அறிவாற்றல் செயல்முறை அறிவின் வகைகள் ஆகியவற்றை பொருத்து சரியான வழிமுறை கூறுகளை பயிற்றுவிப்பாளர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இந்த வழிமுறை கூறுகள் பயிற்றுவிப்பாளர் முடிவை ஒத்தது இது மெரிலின் காட்சிப்படுத்துதலை ஒத்துள்ளது விளக்கம் மற்றும் ஆராய்ந்து விளக்கமளித்தல் மாணாக்கர்களை ஆய்வு செய்து பதிலளிக்க தூண்டுவது என்பது கற்றல் ஒழுங்கான முறையில் நடைபெறுவதை உறுதி செய்கிறது கற்பித்தலின் போது பயிற்றுவிப்பாளர் தான் கற்பித்த புதிய விஷயங்கள் மாணாக்கர்களை சென்றடைந்து உள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் இது மாணவர்களின் புரிதல் சரியான திசையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாமேலும் தாங்கள் கூறிய கருத்துக்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது மேலும் தாங்கள் கூறிய நடைமுறை படிகள் மாணவர்களை சரியாக சென்றடைந்துள்ளது என்பதை உறுதி செய்யவே பயிற்றுவிப்பாளர்கள் செய்கிறார்கள் இது மிகவும் சிறிய மற்றும் விரைவான மதிப்பீட்டு முறை ஆகும் இந்த விளக்கம் மற்றும் ஆய்வின் முடிவுகள் பயிற்றுவிப்பாளர் தனது கற்பித்தலுக்கான வழிமுறைகளை தேவைக்கேற்றபடி சரி செய்வதற்கு உதவி புரியும் இத்தகவல் வழிமுறைகளை மேம்படுத்துவதற்கு உதவியாக இருக்கும் அதனைப் பற்றி Phase C இல் விரிவாக பார்ப்போம் அது தேர்வுமுறை மற்றும் மதிப்பீட்டு கொள்கைகள் பற்றியது இந்த ஆய்வுகளில் காத்திருப்பு நேரங்களை கவனமாக திட்டமிட வேண்டும் இரண்டு விதமான காத்திருப்பு நேரங்கள் உள்ளன முதலாவது காத்திருப்பு நேரம் என்பது பயிற்றுவிப்பாளர் கேள்வி கேட்டு அதற்கு மாணவர்களின் பதிலை எதிர்நோக்கி இருப்பது இதற்கு எவ்வளவு நேரம் நான் ஒதுக்க வேண்டும் இரண்டாவது காத்திருப்பு நேரம் என்பது மாணவர்களின் பதிலையும் பயிற்றுவிப்பாளர் இன் பதிலையும் சார்ந்தது இங்கும் நாம் சரியாக திட்டமிட வேண்டும் அதிகமான காத்திருப்பு நேரம் வகுப்பை அமைதியற்றதாக்கிவிடும் மேலும் கவனத்தை சிதறடித்து விடும் குறைந்த காத்திருப்பு நேரம் மாணவர்கள் தங்களுக்கு பதில் அளிப்பதற்கான போதிய நேரத்தை பயிற்றுவிப்பாளர் ஒதுக்கவில்லை என்று நினைப்பை உருவாக்கி விரக்தி நிலைக்கு கொண்டு செல்லலாம் காத்திருப்பு நேரங்களை மிக கவனமாக திட்டமிட வேண்டும் பல சூழ்நிலை காரணிகள் முறையே மாணாக்கர்களின் வகைகள் எவ்விதமான பாடம் நடத்தப்படுகிறதுவகுப்பறைச் சூழல் ஆகியவை இந்த திட்டமிடலில் முக்கிய பங்கு வகிக்கலாம் இந்த காத்திருப்பு நேரத்தை முடிவு செய்ததற்கு எந்தக் கோட்பாடும் இல்லை பயிற்றுவிப்பாளர் மட்டுமே கற்றல் முறையை பொருத்து இதனை முடிவு செய்ய வேண்டும் Phase B என்பது பயிற்சி சார்ந்தது மாணவர்கள் தாங்கள் கற்ற திறன்களில் பயிற்சி செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக் கொடுப்பது ஒரு தரமான கல்வி முறையின் முக்கிய உறுப்பாகும் மாணாக்கர்கள் தாங்கள் பெற்ற திறன்களை உபயோகித்து ஒரு சிக்கலுக்கான தீர்வினை எவ்வளவு விரைவாக கொண்டு வர முடிகிறதோ அப்பொழுது கற்றல் என்பது மிக ஆழமாக அமையும் மாணாக்கர்கள் எப்பொழுது தாங்கள் பெற்ற அறிவினை பயன்படுத்த தெரிந்து கொள்கிறார்களோ அதுவே ஆழ்ந்த கற்றலுக்கான கோட்பாடாகும் நேரடி கற்பித்தல் மாதிரியில் உள்ள பயிற்சி கட்டத்தில் 3 அம்சங்கள் உள்ளன அவை முறையே வழிகாட்டப்பட்ட பயிற்சி சுயாதீனமான பயிற்சி மற்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விமர்சனம் வழிகாட்டப்பட்ட பயிற்சி என்பது மாணவர்கள் தாங்கள் கற்ற புதிய திறமையையும்அறிவையும் பயிற்சியாளரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் உபயோகப்படுத்துவது ஆகும் மாணவர்களை தனியாகவோ சிறு குழுக்களாகவும் பிரிந்து இச்செயலைச் செய்யலாம் ஆனால் பயிற்றுவிப்பாளர் மாணவர்களின் செயலை கண்காணித்து உடனடியாக பின்னூட்டம் வழங்குவதன் மூலம் அவர்களது பயிற்சியில் உதவ முடியும் அதாவது பாரம்பரிய வகுப்பறை அமைப்பான 60 70 மாணாக்கர்கள் இருக்கும் ஒரு வகுப்பறையில் ஒரே ஒரு பயிற்றுவிப்பாளர் மாணவர்களின் செயலை கண்காணித்து பின்னூட்டம் வழங்குவது என்பது சிரமமான காரியம் இதை பயிற்சிமுறை விதமாக செய்ய முடியும் அதாவது 20 25 மாணவர்களுக்கு ஒரு பயிற்றுவிப்பாளர் என்ற முறையில் செயல்படுத்த முடியும் அவ்வாறு செய்தால் மாணவர்களின் செயல்களை கண்காணித்து உடனடியாக பின்னூட்டம் வழங்குவது எளிதாக அமையும் இதை செயல்படுத்துவது என்பது அத்துறையை சார்ந்தே உள்ளது இந்தப் பொதுவான பயிற்சி அமர்வுகள் பயனுள்ளதாக அமையும் வழிகாட்டப்பட்ட பயிற்சியில் பயிற்றுவிப்பாளர் பாடத்திற்கு ஏற்ற சிக்கல்களை தேர்ந்தெடுப்பார் அவரது நேரடி வழிகாட்டுதலின் கீழ் மாணாக்கர்கள் பயிற்சி செய்வார்கள் ஆரம்பத்தில் இதுவே பொதுவாகப் பின்பற்றப்பட்ட நடைமுறையாக இருந்தது எப்பொழுது மாணாக்கர்கள் புதிதாக பெறப்பட்ட திறனிலும் அறிவிலும் திறமையானவர்கள் ஆகவும் எந்த ஒரு சிக்கலையும் தீர்க்கக்கூடியவர்களாகவும் மாறுகிறார்களோ அப்பொழுது பயிற்றுவிப்பாளர் வழிகாட்டுதல் வெகுவாக குறைகிறது கற்பவர்கள் தாமாகவே சுயாதீனமான பயிற்சியை நோக்கி செல்கிறார்கள் மாணவர்கள் சுயமாகவே புதிதாக கற்ற அறிவையும் திறனையும் பயன்படுத்த தொடங்குவார்கள் இத்தனை வகுப்பறைச் சூழலில் செயல்படுத்துவது கடினமானது ஏனெனில் வகுப்புகள் காலக்கெடுவை கொண்டுள்ளது பொதுவாக இது வெளியே வீட்டில் செய்யப்படும் வீட்டுப்பாடம் தீர்வுகள் ஆகியவற்றைக் கொண்டே நடக்கின்றது ஆனால் விரைவான சிறு பயிற்சிகளை வகுப்பறை சூழலிலும் நடத்த வேண்டும் ஆனால் இது பாடத்தின் தன்மை எவ்விதமான திறன்களை மாணவர்களிடமிருந்து வெளிக்கொணர்வது மற்றும் கற்றலின் நிச்சயமான விளைவுகளை பொருத்து உள்ளது பயிற்றுவிப்பாளர் மட்டுமே இதனை முடிவு செய்ய முடியும் ஆனால் இதிலுள்ள கருத்து என்னவென்றால் பயிற்றுவிப்பாளர் தன் கண்காணிப்பை நீக்கிவிட்டு மற்றும் மாணவர்கள் சுயமாகவே தாம் பெற்ற புதிய அறிவை உபயோகித்து சிக்கல்களுக்கு தீர்வுகள் கண்டுபிடிக்கிறார்கள் சுயாதீன பயிற்சியில் முக்கியமானது யாதெனில் மாணாக்கர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நேரத்தில் முடித்து பயிற்றுவிப்பாளர் இடம் சமர்ப்பிக்கவேண்டும் இதற்கு சமமாக முக்கியமானது பயிற்றுவிப்பாளர் அதனை மிக கவனமாக மதிப்பீடு செய்வது இவ்விஷயத்தில் நாம் வெகுவாக மாணவர்களிடமிருந்து கேட்கும் புகார் யாதெனில் இவ்விதமான வீட்டுப்பாடங்கள் அல்லது சிக்கல் தீர்வுகள் தங்களது வழக்கமான வேலைகளில் ஒன்றாகவும் மற்றும் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் தீர்வுகள் பயிற்றுவிப்பாளர் கவனமாக மதிப்பீடு செய்ய செய்யப்படுவதில்லை என்பதும் ஆகும் சுயாதீனமான பயிற்சிகள் எவ்வாறாக இருப்பினும் பயனுள்ளதாக அமைய பயிற்றுவிப்பாளர் மாணாக்கர்கள் சமர்ப்பிக்கும் தீர்வுகளை கவனமாக மதிப்பீடு செய்து பின்னூட்டம் வழங்க வேண்டும் மாணவர்களிடம் அவர்கள் செய்த வேலையில் எது தவறு எது சரி என்பதைக் கூற வேண்டும் மேலும் ஆக்கப்பூர்வமான பின்னூட்டம் வழங்குவதன் மூலம் சுயாதீனமான பயிற்சிகள் கற்றலுக்கான ஒரு நல்ல பங்களிப்பை அளிக்க முடியும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விமர்சிப்பது என்பது ஆசிரியர்களின் ஆய்வுகள்வழிகாட்டப்பட்ட பயிற்சிகள் சுயாதீனமான பயிற்சிகள் ஆகியவற்றில் பயன்படுத்த முடியும் இதில் உள்ள முக்கியமான விஷயம் யாதெனில் மாணாக்கர்கள் தங்கள் பெற்ற புதிய அறிவையும் திறனையும் தங்களிடம் ஏற்கனவே உள்ள பழைய திறனையும் இணைத்து பயிற்சி செய்வது ஆகும் இதில் முக்கியமானது யாதெனில் பழைய திறனும்அறிவும் புதிதாக கற்ற திறன் மற்றும் அறிவுடன் ஒருங்கிணைந்து உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் இந்த ஒருங்கிணைப்பில் நாம் மாணாக்கர்களை ஈடுபடுத்த முயற்சி செய்தால் கற்றல் என்பது மிக ஆழமானதாகவும் மற்றும் கற்ற விஷயங்கள் மாணவர்களின் நீண்டகால நினைவகத்தை சென்றடையும் பெரும்பாலும் முடிந்தவரை மாணவர்கள் பழைய மற்றும் புதிய அறிவுகள் கலந்த அறிவை உபயோகித்து சிக்கலுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்கிறார்கள் பொதுவாக மாணவர்கள் தங்களது பயிற்சிகளில் புதிதாக கற்ற அறிவையும் திறனையும் மட்டுமல்லாது தங்களிடம் ஏற்கனவே உள்ள திறனையும் அறிவையும் உபயோகப்படுத்துகிறார்கள் இது பயிற்றுவிப்பாளர் கற்றல் முறையை விமர்சிப்பதற்கு வழி வகுக்கிறது ஏற்கனவே படித்த விஷயத்தை மீண்டும் பார்வையிடுதல் என்பது கற்றல் முறையை வெகுவாக ஊக்குவிக்கிறது விமர்சித்தல் என்பது அடிக்கடி நடைபெற்றால் அந்த விஷயம் மாணவர்களின் நீண்ட கால நினைவுகளுக்குள் சென்று அடைகிறது மாணவர்களின் நீண்டகால நினைவில் ஒரு விஷயம் இருந்தாலும் அவர்களுக்கு அதை நினைவில் இருந்து மீட்டெடுத்து தக்கவாறு செயல்படுத்த பயிற்சி தேவைப்படுகிறது இவ்விஷயத்தில் பயிற்றுவிப்பாளர் உதவி தேவைப்படுகிறது மாணவர்களின் நீண்டகால நினைவகத்தில் உள்ள விஷயங்களை மீட்டெடுத்து பயிற்சி அளிக்க வேண்டும் இதற்கு பயிற்றுவிப்பாளர் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விமர்சிப்பதை உறுதி செய்ய வேண்டும் Phase C என்பது சோதனை மற்றும் மதிப்பீடு வழங்குதல் பற்றியது கற்றலில் மாணவர்களின் அறிவை சோதித்து மதிப்பீடு வழங்குவது என்பது ஒரு முக்கியமான காரணி ஆகும் தரமான கல்வியை தரமான மதிப்பீடு உறுதி செய்கிறது முறைசாரா மதிப்பீடுகள் பருவ அல்லது முறைசார்ந்த மதிப்பீடுகள் மிகவும் அவசியமானது முறைசாரா மதிப்பீட்டின் முக்கியமான நோக்கம் யாதெனில் வழிகாட்டுதல் முறையில் ஏதாவது திருத்தம் அல்லது கூடுதல் வழிகாட்டி அமர்வுகள் கற்றல் முறையை மேம்படுத்த தேவைப்படுகிறதா என்பதை முடிவு செய்யவே நடத்தப்படுகிறது ஆகவே முறைசாரா மதிப்பீட்டின் முக்கியமான நோக்கம் கண்டறியும் தன்மையைச் சார்ந்து உள்ளது பயிற்றுவிப்பாளர் மாணவர்களை ஊக்குவித்து பதில் அளிக்க வைத்த தகவல்கள் பயிற்சியின் போது பெறப்பட்ட கவனிப்புகள் மற்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விமர்சனம் ஆகிய இந்த எல்லா செயல்களும் பயிற்றுவிப்பாளர் கணிசமான அளவு தகவல்களை பெற உதவி செய்யும் பயிற்றுவிப்பாளர் இந்த எல்லா தகவல்களையும் பயன்படுத்தி கற்றல் முறையில் ஏதாவது திருத்தம் தேவைப்படுகிறதா அல்லது கூடுதல் கற்றல் அமர்வுகள் தேவைப்படுகிறதா என்பதை முடிவு செய்ய முடியும் மேலும் முறைசாரா மதிப்பீடுகளுடன் பாடத்திற்கான வினாடி வினா போன்ற மதிப்பீடுகளும் நடத்தலாம் வெகுவாக பயிற்றுவிப்பாளர்கள் இம்மாதிரியான கூடுதல் மதிப்பீடுகளை பாடத்திற்கு ஏற்றவாறு பயன்படுத்தலாம் மாணவர்களை ஊக்குவித்து பதிலளிக்க வைத்தல் பயிற்சியின்போது கவனித்தல் மற்றும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விமர்சனம் பாடத்திற்கு தகுந்த மதிப்பீட்டுக் கருவிகள் ஆகியவற்றை பயன்படுத்தி முறைசாரா மதிப்பீடுகளை செய்கிறார்கள் பொதுவாக முறைசார்ந்த மதிப்பீட்டில் இருந்து பெறப்படும் தகவல்கள்கருவிகள் தொடர்ச்சியான உள் மதிப்பீட்டின் ஒரு பகுதியாக விளங்குகிறது அதைக்கொண்டு நாம் ஏற்கனவே கூறிய மாதிரி ஒரு பாடத்தின் நிச்சயமான விளைவுகளை மதிப்பிட முடியும் தொடர்ச்சியான உள் மதிப்பீட்டின் போது நடத்தப்படும் முறைசார்ந்த மதிப்பீட்டின் முடிவுகளை முறைசாரா நோக்கத்திற்கும் பயன்படுத்திக்கொள்ள முடியும் இந்த முடிவுகளை பாடத்தின் நடுவில் ஏதாவது திருத்தங்கள் தேவைப்பட்டாலோ அல்லது ஒரு நிச்சயமான விளைவு அநேக மாணவர்களுக்கு பிரச்சினையாக இருப்பின் அதற்குத் தேவையான கூடுதல் வழிமுறைகளை செயல்படுத்தவும் வழி செய்கிறது "மதிப்பீட்டுக் கருவிகளின் முக்கிய நோக்கம் முறைசார்ந்த இயல்பில் இருந்தாலும் இந்த தகவல்கள் முறைசாரா முறையிலும் கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ள இயலும்" இதில் முக்கியமான விஷயம் யாதெனில் மதிப்பீடுகள் நிச்சயமான பாட விளைவுகளை சார்ந்தே சீரமைக்கப்பட்டு இருக்க வேண்டும் செமஸ்டர் இறுதித் தேர்வினை பொருத்தவரை பின்னூட்டம் சார்ந்து நாம் மாணவர்களுக்கு எதுவும் செய்ய இயலாது ஏனெனில் மாணாக்கர்கள் அந்த வகுப்பினை ஏற்கனவே நிறைவு செய்து இருப்பார்கள் phase D என்பது கண்காணிப்பு மற்றும் பின்னூட்டம் பற்றியது பயிற்றுவிப்பாளர் மாணாக்கர்களுக்கு பாடத்தின் போது குறிப்புகள் தருவது மற்றும் கேள்விகளை கேட்பது திருத்திக் கொள்வதற்கான பின்னூட்டம் வழங்குவது மற்றும் கூறப்படும் கருத்துக்களை வலுவூட்டுதல் ஆகிய இரண்டு வழிகாட்டும் முறை முழுவதும் அடிக்கடி நடைபெறுதல் நல்லது பழைய பாடங்களை விமர்சிக்கும் பொழுது குறிப்புகள் மற்றும் கேள்விகளை பயன்படுத்தலாம் பயிற்றுவிப்பாளர் மாணவர்களிடம் கேள்வியைக் கேட்டு சிந்திக்க வைப்பதன் மூலம் வழிகாட்டப்பட்ட நடைமுறையில் ஈடுபடுத்த முடியும் இந்த குறிப்புகள் மற்றும் கேள்வி கேட்பதில் உள்ள முக்கியமான யோசனை யாதெனில் மாணவர்கள் தீர்வின் மிக அருகில் சென்ற பின்பும் ஏதோ ஒரு இடர்பாட்டால் தொடரமுடியாமல் இருக்கும்போது பயன்படுத்த முடியும் ஆகவே பயிற்றுவிப்பாளர் மாணவர்களுக்கு ஒரு குறிப்பையும் அல்லது கேள்வி கேட்டு அவர்களது சிந்தனை திறனை தூண்டுவதன் மூலம் அந்தச் செயலை நிறைவு செய்ய முடியும் தொடர்ச்சியான குறிப்புகளோ கேள்விகளோ செயலை நிறைவு செய்ய முடியாவிடில் மேலும் வழிமுறைகள் தேவைப்படுகிறது என்பதை முடிவு செய்து கொள்ள முடியும் மாணவர்களின் புரிந்து கொள்ளுதலில் இடைவெளிகள் இருப்பின் கூடுதல் தகவல்கள் மற்றும் வழிகாட்டு முறைகள் கற்றல் முறையை துணை செய்வதற்கு பயிற்றுவிப்பாளர் இடமிருந்து தேவைப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ளலாம் ஆகையால் இந்த குறிப்புகள் மற்றும் கேள்விகள் மாணாக்கர்களை இந்தச் சிறிய தடுமாற்றங்களில் இருந்து கடந்து வர உதவுவதாகக் கருதப்படுகிறது சரியான பின்னூட்டக் கருத்து மற்றும் வலுவூட்டல் மிகவும் முக்கியமானது பயிற்றுவிப்பாளர் முறைசாரா மற்றும் முறைசார்ந்த மதிப்பீட்டிற்கு பிறகு திருத்தத்திற்கான பின்னூட்டம் மற்றும் வலுவூட்டல் தருவது மிகவும் முக்கியமானது செமஸ்டர் இறுதித் தேர்வு என்பது நான் கூறியது மாதிரி விதிவிலக்கு நம்மால் பின்னூட்டம் எதுவும் வழங்க இயலாது தேர்வு மற்றும் பின்னூட்டம் வழங்குவதற்கான கால இடைவெளி மிகவும் சிறியதாக இருந்தால் மட்டுமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த முக்கிய குறை அனைத்து பயிற்றுவிப்பாளர்களும் நினைவில் வைத்துக் கொள்ளவேண்டும் நீங்கள் உங்கள் பாடத்திற்கான ஏதாவது ஒரு தேர்வை நடத்தி இருந்தால் அதை மதிப்பீடு செய்து அதற்கான திருத்தப் பின்னூட்டத்தை மாணாக்கர்களுக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக வழங்குதல் வேண்டும் இதன் பங்களிப்பு பயிற்றுவிப்பாளர் வேறு எந்த செயல்களை செய்வதை காட்டிலும் மாணவர்களை வெற்றி பெறச் செய்வதில் மிக முக்கிய தொடர்பு வகிக்கிறது இது ஆச்சரியமாக இருப்பினும் எவ்வளவு விரைவாக பின்னூட்டம் மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு மாணாக்கர்களின் கல்வியும் சிறந்து விளங்குகிறது இதற்கு கணிசமான சாட்சியங்கள் உள்ளன பின்னூட்டம் என்பது மாணவர்களுக்கு சரி மற்றும் தவறான பதிவுகளை மட்டும் அளிக்காமல் ஒரு குறிப்பிட்ட பதில் ஆனது"அது எதனால் சரி அல்லது தவறு" என்பதையும் கூறுவதாக அமையவேண்டும் மாணவர்களுக்கு முழுமையான ஆழமான புரிதல் கற்றலின் மூலம் நிகழவேண்டும் பின்னூட்டம் என்பது மாணவர்களுக்கு இந்தச் செயல் நடப்பதற்கான ஒருவழியாக இருத்தல் வேண்டும் ஆகவே மாணவர்களுக்கு தொந்தரவு தரக்கூடிய ஏளனமான அல்லது அதை ஒத்த கருத்துக்களை கண்டிப்பாக பின்னூட்டத்தின் போது தவிர்க்கப்பட வேண்டும் மாணவர்களை சிறப்பாக கல்வி கற்பதற்கு பின்னூட்டம் உதவி செய்ய வேண்டும் வலுவூட்டல் கற்றலில் சிறப்பாக சாதனை புரிந்த மாணவர்களுக்கு நேர்மறை பாராட்டு என்பது மிகப் பெரிய உந்துதலாக அமையும் இதைச் செய்யும் பொழுது கற்றலில் பின் தங்கியுள்ள மாணவர்களை ஏளனம் செய்யாததை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும் இழிவு செய்வதற்கான ஒப்பீடாக இல்லாமல் ஒரு நேர்மறை பாராட்டு மாணவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யும் இது சிறப்பான முயற்சிக்கு துணை புரியும் ஆகவே கருத்துக்களை வலுவூட்டல் செய்ய முடியும் அதன்மூலம் நாம் தரமான கல்விக்கு வழிவகுக்க முடியும் மதிப்பீடு மற்றும் தேர்வு கட்டம் கற்றலின் மற்ற கட்டங்களை ஒப்பிடும்போது மிகவும் கட்டமைக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்ட காலங்களில் நடைபெறுவதாகவும் அமைந்துள்ளது ஆனால் கண்காணித்தல் மற்றும் பின்னூட்டம் என்பது கற்றல் முழுவதும் தேவைப்படும்போது நடைபெறுவதாக அமைந்துள்ளது நேரடி கற்றலின் பரிவர்த்தனை மாதிரியில் பன்னிரண்டு செயல்கள் நான்கு கட்டங்களாக பிரிந்துள்ளது மெரிலின் முதல் ஐந்து கற்றலுக்கான தத்துவங்கள் மற்றும் அதைச்சார்ந்த கோட்பாடுகளை சென்ற பாடத்தில் பார்த்தோம் இம்மாதிரியில் உபயோகப்படுத்தப்படுகின்ற சொற்கள்மாதிரி அமைக்கப்பட்ட விதம் மெர்லின் தத்துவங்களில் இருந்து வேறுபட்டு இருப்பினும் இவ்விரண்டிற்கும் நல்ல ஒற்றுமை உள்ளது இரண்டிலும் குறிப்பிடப்பட்டுள்ள உட் கருத்துக்கள் ஒத்த தன்மையுடையதாக உள்ளது வார்த்தைகள் மட்டுமே மாறியுள்ளன இந்த ஒப்பீட்டை நாம் இங்கு எளிதாக பார்க்கலாம் முதல் மூன்று செயல்கள் "விமர்சனம் என்ன மற்றும் ஏன் ஆகியவை செயல்படுத்தல் மற்றும் கவனித்தல்" ஆகிய மெர்லின் தத்துவங்களை ஒத்துள்ளது விளக்கம் என்பது செயல்படுத்தி காட்டுதல் என்றும் மாணவர்களை ஆய்வு செய்து கேள்வி எழுப்பி பதிலளிக்க வைத்தல் என்பது மெர்லின் செயல் மற்றும் மதிப்பீடு ஆகிய செயல்களுடன் ஒப்பீடு செய்யலாம் ஏனெனில் மாணவர்கள் தாங்கள் கற்ற திறமையை செயல்படுத்தி அதன்மூலம் பயிற்றுவிப்பாளர் ஓரளவிற்கு அவர்களது கல்வி தரத்தை மதிப்பீடு செல்வதால் இந்த ஒப்புதல் சரியானது அடுத்து "சுயாதீனமான பயிற்சி" "பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சி" ஆகிய இரண்டும் செயல்படுத்துதல் மற்றும் செயல்படுத்திக் காட்டுதல் ஆகியவற்றுடன் ஒப்பிடலாம் மாணவர்கள் பெற்ற புதிய அறிவையும் திறமையையும் செயல்படுத்துகிறார்கள் மேலும் தேவைப்படும்போது பயிற்றுவிப்பாளர் செயல்படுத்திகாட்டுவார் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விமர்சிப்பது என்பது ஓரளவிற்கு மெர்லின் பிரதிபலிப்பை ஒத்துள்ளது அடுத்து முறைசாரா முறைசார்ந்த மதிப்பீடு குறிப்பு வழங்குதல் கேள்விகள் கேட்டல் தேர்வுக்கான பின்னூட்டம் இவை அனைத்தும் செயல்படுத்துதல் ஒத்துள்ளது ஏனெனில் இந்த கட்டத்தில் மாணாக்கர்கள்மற்றும் பயிற்றுவிப்பாளர் தாங்கள் பெற்ற அறிவையும் திறனையும் தேவைக்கேற்ப செயல்படுத்தி காட்டலாம் மாணவர்கள் பயிற்றுவிப்பாளர் பிரதிபலிப்பதால் இது ஓரளவிற்கு பிரதிபலிப்பை ஒத்துள்ளது அடிப்படையில் இவ்விரண்டு முறைகளும் வெகுவாக ஒத்திருப்பினும் உபயோகப்படுத்தப்படுகின்ற சொற்கள் மட்டுமே வெவ்வேறாக உள்ளது மெர்லின் தத்துவங்களும் மற்றும் பரிவர்த்தனை மாதிரியில் உள்ள இந்த ஒப்புமையை நாம் தெரிந்துகொள்ள வேண்டும் உண்மையான நடைமுறைகள் மூலம்உண்மையான நடைமுறைகள் மூலம் கிடைத்த அனுபவ தரவுகள் மூலம் மற்றும் நேரடி கற்பித்தல் அணுகுமுறை மாதிரியை செயல்படுத்துவதன் மூலமாகவும் மிகவும் தரமான குறிப்புகள் உள்ளன உங்களுக்கு விருப்பம் இருப்பின் இந்த தத்துவார்த்த கொள்கைகள் எவ்விதமான அனுபவதரப்புடன் ஒத்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் "பயிற்சி" நீங்கள் நேரடி கல்வி முறையில் கற்பிக்கும்போது எவ்விதமான வழிமுறை செயல்களை எந்த வரிசையில் பயன்படுத்தினீர்கள் என்பதை விவரிக்கவும் நீங்கள் உங்கள் பயிற்சியை tale com என்ற முகவரியில் பகிர்ந்ததற்கு நன்றி அடுத்த பாடத்தில் வழிகாட்டுதலில் திட்ட முறையில் அணுகுதல் பற்றி தெரிந்து கொள்வோம் முன்னே கூறிய மாதிரி பல்வேறு கற்பித்தலுக்கான அணுகுமுறைகள் உள்ளன மெர்லின் தத்துவங்கள் வெகுவாக உபயோகப்படுத்தப்பட்டு இருப்பினும் மாணவர்களின் கற்றல் திறனுக்கு ஏற்ப சில குறிப்பிட்ட அணுகுமுறைகள் வேறுபடுகின்றன அடுத்துள்ள 3 4 அலகுகளில் நாம் நேரடி கற்றல் முறையில் நாம் மேலும் சில புகழ்பெற்ற அணுகுமுறைகளை பார்ப்போம் அடுத்த பாடத்தில் திட்ட முறையிலான கற்றல் அணுகுமுறை பற்றி அறிந்து கொள்வோம் நன்றி மீண்டும் சந்திப்போம்